ப்ரொபேர்ட்டிஸ் ஆப் லெஜெண்ட்ரே பாலினாமியல் முந்தைய வீடியோவில் லெஜென்ட்ரே பாலினாமியல் ஈக்குவேஷன்களின் 1வது பண்பான ஆர்தோகோனல் பண்பை பற்றி நாம் பார்த்தோம் இது மிக முக்கியமான பண்பாகும் மேலும் இரு வெவ்வேறு லெஜென்ட்ரே பாலினாமியல் ஈக்குவேஷன்கள் ஆர்தோகோனல் ஆக இருக்கும் என்பதை நாம் விவாதித்தோம் மற்றும் ஒரே பாலினாமியல் ஈக்குவேஷன் எடுத்து நீங்கள் இன்டெக்ரட் செய்தால் உங்களுக்கு சில மதிப்பு கிடைக்கும் என்பதை நாம் கண்டோம் நாம் இந்த விரிவுரையில் லெஜென்ட்ரே சமன்பாட்டிற்கான மற்றொரு வெளிப்பாட்டை ரெகர்ரன்ஸ் தொடர்புகள் மூலம் நேரடியாக கணக்கீடு செய்வோம் அதிலிருந்து லெஜென்ட்ரே பாலினாமியல் ஈக்குவேஷன் Pn இன் பார்முலாவை நேரடியாக கணக்கிடுவோம் முந்தைய விரிவுரையில் கீழ் உள்ள தொகையின் மதிப்பை கணக்கீடு செய்தோம்

n

n12n 12n 3252 32 12 n 2n122n 122n 3252 32 12 நியூமரேட்டர் மற்றும் டினாமினேட்டர் ஐ மாறிலியை கொண்டு பெருக்கினால் n 2n122n 122n 3252

n 2nn 2n122n2n 122n 22n 3252 4 2 12 உங்களுக்கு கிடைப்பது ⟹22nn 22n1 மேலே உள்ள மதிப்பை பயன்படுத்தினால் கிடைப்பது ⟹ 11Pn2xdx22n1 n∈Z 2வது பண்பு Pn க்கான புதிய மற்றும் வித்தியாசமான பார்முலாவை எவ்வாறு பெறுவது என்பதை காண்போம் இதுவும் ஒரு வகையான பண்பாகும் லெஜென்ட்ரே சமன்பாட்டில் Pnx ∀ n∈Z என்பது வரம்புக்குட்பட்ட தீர்வாகும்

y 2xynn1y0x∈ 11 நாம் ஒரு புதிய போர்முலாவை இதற்கு கொடுப்போம் ஆரம்ப நிலைக்கு சென்றோம் என்றால் நாம் தொடர் தீர்வை பயன்படுத்தினோம் அவ்வாறு பயன்படுத்தும் பொழுது நமக்கு கிடைப்பது ஒரு ரெகர்ரேன்ஸ் தொடர்புகள் n2nn 12n∝∝1cn என்றால் n2nn 12n∝∝1cn0 பவர் சீரிஸ் தீர்வை சமன்பாட்டில் பிரதியிட்டால் அது 0 க்கு சமமாகும் ஏனென்றால் x அடுக்கு n ன் குணங்கள் 0 மேலும் n1 என்றால் நமக்கு கிடைப்பது α 1 α2C1 ரெகர்ரேன்ஸ் தொடர்புகளை பயன்படுத்துவோம் n1n2Cn2 α nαn1Cn∀n≥0 nஇரட்டைப்படை எண் என்றால் 2kநேச்சுறல் நம்பர் n1 என்று எடுத்துக்கொண்டோம் என்றால் நமக்கு கிடைப்பது C2 x C0 இதே போன்று C4 ஐ பெற முடியும் இவ்வாறு நம்மால் C2k வரை கணக்கிட முடியும் அவ்வாறு செய்தால் நமக்கு கிடைப்பது C0C2C4 நமக்கு கிடைப்பது பாலினாமியல் ஈக்குவேஷன் ன் டிகிரி 2k n இரட்டைப்படை ஆக இருக்கும்போது C0 ன் வாயிலாக முதல் தீர்வான y1 எடுத்தோம் என்றால் அது C2k2 க்கு மேல் 0 ஆக இருக்கும் ஆகையால் இந்த பாலினாமியல் ஈக்குவேஷன் 2k வரையில் இருக்கும் அதாவது C1C3C5 C2k1 அனைத்தையும் C1 வாயிலாக கணக்கிட முடியும் ஆகையால் நமக்கு கிடைப்பது பாலினாமியல் ஈக்குவேஷன் ன் படி 2k1 Pn ன் பார்முலாவை பெறுவதற்காக நாம் C2 ஐ C0 வாயிலாக அல்லது C3 ஐ C1 வாயிலாக எழுதுவோம் இதற்கு மாறாக இதை நாம் பின்னிருந்து நோக்கினோம் என்றால் அதாவது C2k அல்லது C2k1 C2k2 ஐ C2k வாயிலாக எழுத வேண்டும் இவ்வாறு நாம் பின்னோக்கி சென்றோம் என்றால் C2k வாயிலாக C2வும் C2k வாயிலாக C0 வும் இருப்பதை காணமுடியும் இறுதியாக C0 மாற்றாக C2k நமக்கு கிடைக்கும் இது ஒரு மாற்று வழி பாலினாமியல் ஈக்குவேஷன்யை பெறுவதற்கு இதை நாம் இவ்வாறு செய்ய வேண்டும் அதாவது ரெகரன்ஸ் தொடர்புகளை கொண்டு C2k1 எழுதுவதற்கு பதிலாக இதை நாம் ரிவர்ஸ் வழியாக பார்க்க வேண்டும் அதாவது C2k1 ஐ அப்படியே வைத்துக்கொண்டு C2k 1 ஐ C2k1 வாயிலாக எழுதவேண்டும் இதேபோல் C5C3 C2k1 வாயிலாக இருக்கும் இதேபோல் C1 C2k1 வாயிலாக இருக்கும் இவை அனைத்தையும் பிரதியிட்டால் பாலினாமியல் ஈக்குவேஷன் ன் தீர்வு C2k1 படி இருக்கும் இப்பொழுது நான் இந்த கான்ஸ்டன்ட் ஐ இப்படியே வைத்துக்கொண்டால் இங்கு இது C2k அல்லது C2k1 ஐ மட்டும் சார்ந்து இருக்கும் அது n ஆகும்

Cn 2 இவை அனைத்தும் Cn வாயிலாக கிடைக்கப் பெறும் Cn ஒற்றைப்படை யாக இருந்தால் C1 ஐ நம்மால் கணக்கிட முடியாது ஆகவே குறைந்தது n3 இல் இருந்து தொடங்குவோம் அவ்வாறாக எடுத்தோம் என்றால் C1C3C5 Cn 2 இவை அனைத்தும் Cn வாயிலாக கிடைக்கப் பெறும் இவைகளை பிரதியிட்டால் C0Cn வாயிலாக கிடைக்கப் பெறும் இந்த பாலினாமியல் ஈக்குவேஷன் ன் டிகிரி n ல் ஒரு சில Cn பொதுவாக இருக்கும் ரோட்ரிக்ஸ் சூத்திரத்தின் வாயிலாக Pn ஆனது நமக்குத் தெரியும் Pnx12nn dndxnn Pnx ல் xn இன் கோஏபிசிஎன்ட் 2n 2nn 2 x2n ஐ டிஃபரென்ஷியேட் செய்தால்Pnx ல் xn இன் கோஏபிசிஎன்ட் 12nn 2n2n 1 n1 இரு பக்கத்தையும் n ஆல் வகுக்க கிடைப்பது 12nn 2n2n 1 2 எனவே Cn2n 2nn

2nn

2nn

2n 2 2nn 2

2nn 1 n 2

2nn 1 n 2

2 2nn 4 ∵மற்ற டேர்ம்கள் கேன்சல் செய்யப்படும் எனவே இது போல் நீங்கள் இண்டக்க்ஷன் மூலம் சென்றால் Cn 2k 1k2n 2k

k 2nn k n 2k இன்டிஜெர் பார்ட் பங்க்ஷன் ஆகும் N ஆனது இரட்டைப்படை என்றால் n2k y1k0n2k k2n 2k 2nn k n 2k xn 2k Y1 இல் xn இன் கோஏபிசிஎன்ட் ரோட்ரிக்ஸ் சூத்திரத்திலிருந்து Pn இல் xn இன் கோஏபிசிஎன்ட் y1 Pnஇரண்டும் லெஜென்ட்ரே சமன்பாட்டின் தீர்வுகள் அதனால் thடிகிரி y1 Pn y1x Pnx0 தீர்வு 0 எனவே இது 0 ஆக இருக்க வேண்டும் ⟹y1xPnxneven n ஒற்றைப்படை என்றால் அது அதே முறையை மீண்டும் செய்யும் 2k1 எந்த ஒரு n∈N க்கும் y1xPnxk0n2k k2n 2k k 2nn k n 2k xn 2k எனவே இந்த லெஜெண்ட்ரே பாலினாமியல் ஈக்குவேஷன்களை கணக்கிட இச்சூத்திரத்தை நீங்கள் நேரடியாகப் பயன்படுத்தலாம் மூன்றாவது ப்ரொபேர்ட்டி இப்படி நாம் எழுதும் போது 1P0xn0 xP1xn1 கருதுங்கள் xn1 ஆனது P0P1 Pn 1 இன் லீனியர் காம்பினேஷன் ஆகும் PnxCnxnலீனியர் காம்பினேஷன் ஆஃப் P0P1 Pn 1 xn லீனியர் காம்பினேஷன் ஆஃப் P0P1 Pn 1Pn1Cn லீனியர் காம்பினேஷன் ஆஃப் P0P1 Pn 1 xnPnCn 1Cnலீனியர் காம்பினேஷன் ஆஃப்P0P1 Pn 1 ⟹xnலீனியர் காம்பினேஷன் ஆஃப்P0P1 Pn 1 டிகிரி n கொண்ட எந்த ஒரு பாலினாமியல் ஈக்குவேஷன்யும் P0 P1 Pn 1 இன் லீனியர் காம்பினேஷன் ஆகும் 0 ஒரு சாதாரண புள்ளியாக இருக்கும்போது லெஜென்ட்ரே சமன்பாட்டிற்கு பவர் சீரிஸ் முறையைப் பயன்படுத்தியுள்ளோம் எனவே இப்போது நாம் சில இரண்டாம் வரிசை லீனியர் ஹோமோஜீனியஸ் சமன்பாடுகளைப் பார்க்கலாம் அங்கு 0 உண்மையில் சிங்குலர் பாயிண்ட் சிங்குலர் ஆனால் அது ஒரு ரெகுலர் சிங்குலர் பாயிண்ட் அடுத்த வீடியோவில் நாம் இந்த ஃப்ரோபீனியஸ் முறையை பயன்படுத்தி இரண்டாவது வரிசை ஹோமோஜீனியஸ் சமன்பாட்டை 0 சிங்குலர் பாயிண்ட் ஆக ஆனால் ரெகுலர் ஆன ஒன்றாக கொண்டு தீர்வு காண்போம் அத்தகைய சமன்பாட்டில் இரண்டாவது வரிசை ஹோமோஜீனியஸ் சமன்பாட்டுடன் 0 ஒற்றை புள்ளியாக இருந்தால் x0 அல்லது x0 க்கான தீர்வுகளை அடுத்த விரிவுரையில் நாம் காணலாம்